புனையப்பட்ட மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனத்தின் விளக்கம் PDMS மோல்டிங் கொண்ட பயோசிப்கள் ஹாய் இந்த குறிப்பிட்ட ஆய்வக வகுப்பிற்கு வரவேற்கிறோம் இந்த ஆய்வக வகுப்பில் மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் மேலும் இந்த சாதனம் ஒரு பயோசிப்பாகவும் பிடிஎம்எஸ் ஒரு பொருளாகவும் பயன்படுத்தப்படும் மேலும் மோல்டிங் எவ்வாறு செயல்படும் அல்லது அச்சு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் PDMS இல் சேனல்களை உருவாக்குகிறது எனவே அச்சு சரியாக என்ன அர்த்தம் எனவே நீங்கள் திரையைப் பார்த்தால் என்னிடம் சிலிக்கான் வேஃபர் இருந்தால் மற்றும் நான் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்த்தால் நான் 1 மைக்ரான் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்த்து வருகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நாம் LPCVD ஐப் பயன்படுத்தினால் சிலிக்கான் செதில்களின் இரண்டு மேற்பரப்புகளிலும் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்க்கலாம் இது சிலிக்கான் டை ஆக்சைடு இந்த சிலிக்கான் இது சிலிக்கான் டை ஆக்சைடு என்பதை இப்போது நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் இப்போது நான் ஃபோட்டோலித்தோகிராஃபிக்கு சென்றால் அதை எப்படி செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் ஃபோட்டோலித்தோகிராபி ஸ்பின் கோட் புகைப்பட எதிர்ப்பு பிறகு சாஃப்ட் பேக் சாஃப்ட் பேக் 90 டிகிரி சென்டிகிரேடில் 1 நிமிடம் சூடான தட்டில் செய்யப்படுகிறது அடுத்த படி நீங்கள் முகமூடியை ஏற்றி முகமூடியை ஏற்றி ஃபோட்டோரெசிஸ்டுடன் ஸ்பின் பூசப்பட்ட செதில்களை அம்பலப்படுத்துங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் ஃபோட்டோரெசிஸ்ட்டை உருவாக்குகிறீர்கள் அதன் பிறகு நீங்கள் கடினமாக சுட வேண்டும் ஹார்ட் பேக் 120 டிகிரி சென்டிகிரேடில் 1 நிமிடம் சூடான தட்டில் செய்யப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகிறது வலதுபுறம் நுண்ணோக்கியைப் பயன்படுத்தி ஆய்வு செய்யப்படுகிறது எனவே இது உங்கள் போட்டோலித்தோகிராஃபிக்கான படிகள் எனவே ஒருமுறை நான் ஃபோட்டோலித்தோகிராபி செய்கிறேன் நான் இங்கே என்ன செய்வேன் சிலிக்கான் டை ஆக்சைடில் ஒரு சாளரத்தை உருவாக்கி அந்த சாளரத்தின் வழியாக சிலிக்கானை பொறிப்பேன் இதற்கு என்ன பொருள் நான் ஃபோட்டோலித்தோகிராஃபி செய்தால் நான் ஒரு செதில்களை உருவாக்குவேன் இது ஒரு ஆக்ஸிஜனேற்ற சிலிக்கான் செதில் என்று நான் பார்ப்பேன் மேலும் மையத்தில் தவிர அனைத்து பகுதிகளிலும் எனது புகைப்பட எதிர்ப்பை பாதுகாப்பேன் எனவே இது எனது புகைப்பட எதிர்ப்பு ஒரு சாளரம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே நான் இந்த வேஃபரை முக்கினால் இது எனது புகைப்பட எதிர்ப்பை நேர்மறை புகைப்பட எதிர்ப்பாக இருக்கும் நான் இந்த செதில்களை BHF இல் தோய்த்தால் இது பஃபர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன நடக்கும் என் சிலிக்கான் டை ஆக்சைடு எட்ச் கிடைக்கும் சிலிக்கான் டை ஆக்சைடு எட்ச் கிடைக்கும் உண்மையில் பின்பக்கத்தில் இருந்து சிலிக்கான் டை ஆக்சைடு பொறிக்கப்படும் ஏனெனில் எனக்கு பின் பக்கத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை எனவே இப்போது என்ன நடக்கும் BHF இல் செதில்களை நனைப்பதன் மூலம் சிலிக்கான் டை ஆக்சைடு எட்ச் இதற்குப் பிறகு நான் இந்த செதில்களை மேலும் அசிட்டோனில் நனைத்தால் என்ன நடக்கும் இங்கே இருக்கும் போட்டோ ரெசிஸ்ட் பொறிக்கப்படும் அல்லது அகற்றப்படும் அசிட்டோன் போட்டோ ரெசிஸ்டுக்கான ஸ்ட்ரிப்பர் ஆகும் இதற்குப் பிறகு நான் இந்த வேஃபரை சிலிக்கான் எச்சாண்டில் தோய்த்தால் சிலிக்கான் எச்சண்ட்கள் என்னவென்று உங்களுக்குத் தெரியுமா சிலிக்கான் எச்சண்ட்ஸ் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு TMAH டெட்ராமெதிலாமோனியம் ஹைட்ராக்சைடு வலது மற்றும் இரண்டு பொருட்களின் நன்மைகள் மற்றும் தீமைகள் உங்களுக்குத் தெரியும் மேலும் இவை ஈரமான செதுக்கல் ஆனால் நான் DRI க்கு சென்றால் இது உங்கள் உலர் எச்சிங் ஒரு ஆழமான எதிர்வினை அயன் பொறித்தல் ஆகும் எனவே நான் இப்படி சிலிக்கானை பொறித்தால் சிலிக்கான் எச்சாண்டில் வேப்பரை நனைத்து சரி என்னிடம் என்ன இருக்கிறது ஆக்ஸிஜனேற்றப்பட்ட சிலிக்கான் செதில் எனக்கு ஒரு அமைப்பு உள்ளது இப்போது நான் இந்த செதில்களை மேலும் BHF இல் நனைத்தால் என்ன நடக்கும் நான் இந்த செதில்களை மேலும் BHF இல் தோய்த்தால் என்ன நடக்கும் இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு சரியாக பொறிக்கப்படும் மேலும் இது போன்ற சிலிக்கான் என்னிடம் இருக்கும் எனவே இந்த சிலிக்கான் ஒரு அச்சாக செயல்படும் மக்கள் வித்தியாசமாக எழுதுகிறார்கள் மோல்டு கூட சரி மோல்டு கூட சரி சரி எனவே எங்களிடம் ஒரு அச்சு உள்ளது அதில் நான் கோட் சுழற்றினால் அல்லது நான் PDMS ஐ ஊற்றினால் இது எனது PDMS மற்றும் அதை குணப்படுத்துகிறது குணப்படுத்திய பிறகு நான் அதை அகற்ற முடியும் என்னிடம் என்ன இருக்கும் எனக்கு இது போன்ற PDMS அமைப்பு இருக்கும் சரி எனவே நான் அதை அகற்றிய பிறகு என் அச்சை நான் திரும்பப் பெற முடியும் இந்த குறிப்பிட்ட சிலிக்கான் அச்சுகளைப் பயன்படுத்தி எனது PDMS ஐ ஏற்கனவே வடிவமைத்துள்ளேன் மீண்டும் நான் ஊற்றினால் என்னால் சரி செய்ய முடியும் மற்றும் நான் மற்றொரு அமைப்பை உருவாக்க முடியும் நீங்கள் விரும்பும் பல கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்கலாம் அதனால்தான் இது உங்கள் மென்மையான லித்தோகிராஃபியின் ஒரு பகுதியாகும் எனவே இந்த வகுப்பில் அச்சு மற்றும் எப்படி உருவாக்குவது என்பதைப் பார்ப்போம் சிலிக்கான் பிடிஎம்எஸ் மோல்டிங் பிடிஎம்எஸ் மூலம் மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனத்தை எப்படி உருவாக்குவது என்பது உங்களுக்குத் தெரியும் இந்தக் குறிப்பிட்ட நுட்பத்தை எப்படிப் பயன்படுத்துவது என்பதை மீண்டும் உங்களுக்குக் காண்பிக்க எனது மாணவர் அனிலை நான் இப்போது அழைக்கிறேன் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேட்கவும் நான் அடுத்த வகுப்பில் உங்களைப் பார்க்கிறேன் அதை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் பிடிஎம்எஸ் மோல்டிங்குடன் மற்றும் இல்லாமல் மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பை எவ்வாறு ஒப்பிடுவது மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் என்ன அதுவரை நீ பார்த்துக்கொள் அடுத்த வகுப்பில் சந்திப்பேன் விடைபெறுகிறேன் நல்வரவு இன்று நாங்கள் ஒரு சிறிய தொகுதிக்கூறுகளைத் தொடங்குகிறோம் அதில் நாங்கள் எங்கள் ஆய்வகத்தில் உருவாக்கிய பல்வேறு வகையான மைக்ரோ ஃபேப்ரிக்கேட்டட் சென்சார்களை உங்களுக்குக் காண்பிக்கிறோம் அதை எங்கள் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக உங்களுக்குக் காட்ட விரும்புகிறோம் யோசனை என்னவென்றால் முந்தைய மாட்யூல்களில் நீங்கள் ஆயத்த வணிக சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்களைப் பார்த்திருப்பீர்கள் மேலும் அவை arduino போன்ற மைக்ரோ கன்ட்ரோலர் பிராட்களுடன் எவ்வாறு இடைமுகமாக இருந்தன என்பதை நான் நினைக்கிறேன் இன்று நாங்கள் தொகுதிகளின் நகரங்களாகத் தொடங்குகிறோம் அங்கு நாங்கள் உங்களுக்கு மைக்ரோ ஃபேப்ரிக்கேட்டட் சென்சார்களைக் காட்டுகிறோம் எனவே இவை வணிக சென்சார்கள் அல்ல ஆனால் இந்த பாடத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் கற்றுக்கொண்ட மைக்ரோ ஃபேப்ரிக்கேஷனின் வெவ்வேறு நுட்பங்களைப் பயன்படுத்தி நாங்கள் வீட்டில் உருவாக்கினோம் ஃபோட்டோலித்தோகிராஃபி படிவு போன்ற வேதியியல் நீராவி படிவு இயற்பியல் நீராவி படிவு லித்தோகிராபி அந்த முறைகள் அனைத்தையும் பொறித்தல் பின்னர் பிணைப்பு கம்பி பிணைப்பு அனோடிக் பிணைப்பு ஆக்சைடு பிளாஸ்மா பிணைப்பு போன்ற சில பேக்கேஜிங் கருத்துக்கள் சரி எனவே பேராசிரியர் பல்வேறு வகையான அடி மூலக்கூறுகளை உள்ளடக்கியிருப்பார் அதில் அத்தகைய சென்சார்கள் சரியாக செய்யப்படுகின்றன ஒரு வகை அடி மூலக்கூறு சிலிக்கான் அடி மூலக்கூறு பின்னர் உங்களிடம் கண்ணாடி அடி மூலக்கூறு உள்ளது பின்னர் உங்களிடம் இன்சுலேட்டர் அடி மூலக்கூறில் சிலிக்கான் உள்ளது எனவே பல்வேறு வகையான அடி மூலக்கூறுகள் உள்ளன அடி மூலக்கூறுகளில் தங்கம் பிளாட்டினம் மாலிப்டினம் டைட்டானியம் போன்ற பல்வேறு பொருட்களைப் பயன்படுத்தி சென்சார்களை உருவாக்குகிறீர்கள் ஒரு மிகப் பெரிய வகை சென்சார்கள் மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனங்கள் ஆகும் அவை திரவங்களை அனுமதிக்கின்றன நிமிடத்திற்கு மைக்ரோ லிட்டர்கள் போன்ற மைக்ரோ அளவில் திரவ ஓட்டம் மேலும் சென்சார்களை சேனலுக்கு கீழே வைக்க அனுமதிக்கிறது எனவே அது இருக்க முடியும் அது ஒரு மாறும் அமைப்பு ஆக முடியும் நீங்கள் ஒரு திரவ வேண்டும் நீங்கள் நிலையான அமைப்பு அல்லது டைனமிக் அமைப்பைக் கொண்டிருக்கலாம் உங்களிடம் ஒரு திரவம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் சில துளிகள் திரவத்தை சொட்டவும் திரவத்தின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய விரும்புகிறீர்கள் திரவத்தின் உட்கூறுகள் நீங்கள் அந்த திரவத்தை கீழே உள்ள சென்சார்கள் கொண்ட நிலையான கிணற்றில் விடலாம் அல்லது அதற்குக் கீழே உள்ள சென்சார்கள் கொண்ட மைக்ரோஃப்ளூய்டிக் சேனல் மூலம் அந்த திரவத்தை ஓட்டலாம் மைக்ரோஃப்ளூய்டிக் சேனல் வழியாக ஓட்டம் மிகவும் ஆற்றல் வாய்ந்த அமைப்பாகும் மேலும் இது உடலில் இரத்த ஓட்டம் போன்ற அசல் நிஜ உலக நிலைமைகளைப் பின்பற்றலாம் அதனால்தான் மைக்ரோஃப்ளூய்டிக் அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இன்று நான் உங்களுக்கு மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனத்தைக் காட்டுகிறேன் அதை நீங்கள் என் கையில் பார்க்கலாம் எனவே என் கையில் மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனம் சரியாக உள்ளது எனவே உங்களால் பார்க்க முடிந்தால் நான் அதை இப்படி சாய்த்தால் இங்கே இந்த தடிமனான சவ்வு ஒரு மைக்ரோஃப்ளூய்டிக் சேனலை உருவாக்குகிறது இது PDMS பாலிடிமெதில்சிலோக்சேன் பிடிஎம்எஸ் என்பது மைக்ரோஃப்ளூய்டிக் சேனல்களை உருவாக்கப் பயன்படும் வழக்கமான பொருளாகும் ஆனால் மொழிபெயர்ப்புக் கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒரு தயாரிப்பைப் பார்த்தால் பொதுவாக PDMS பயன்படுத்தப்படாது அதற்கு பதிலாக நீங்கள் அக்ரிலிக் தாள்கள் அல்லது PMMA தாள்களைப் பயன்படுத்துகிறீர்கள் இங்கே எனக்கு அடுத்ததாக உள்ளது இவை அக்ரிலிக் தாள்கள் எனவே இவை அக்ரிலிக் தாள்கள் அவை மிகவும் தடிமனானவை நான் இதைச் செய்கிறேன் பார் அவர்களுக்கு எதுவும் நடக்காது எனவே அவை மிகவும் வலிமையானவை எனவே இது ஒரு உண்மையான உலக நடைமுறை சூழ்நிலையில் கையாளப்படலாம் நீங்கள் சேனல்களை உருவாக்கலாம் நீங்கள் இங்கே வெள்ளை வண்ண சேனல்களைக் காணலாம் இந்த அக்ரிலிக் தாள்களை லேசர் வெட்டுவதன் மூலம் சேனல்களை உருவாக்கலாம் தொழில்ரீதியாக மைக்ரோஃப்ளூய்டிக் சில்லுகளை உருவாக்குவதற்கான ஒரு வழி இதுவாகும் ஆனால் ஒரு ஆராய்ச்சி களத்தில் பொதுவாக PDMS பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் அவை வேலை செய்வது மற்றும் சரி செய்வது மிகவும் எளிதானது இப்போது நீங்கள் இந்த மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பைப் பார்த்தால் உங்களிடம் மின்முனைகள் உள்ளன தங்கப் பட்டைகளை இங்கே காணலாம் மற்றும் கீழே ஒரு சென்சார் உள்ளது எனவே நீங்கள் இங்கே மூன்று சென்சார்களைக் காணலாம் எனவே அவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மின்முனைகள் மற்றும் நடத்தை பட்டைகள் இங்கு வருகின்றன கடத்தல் பட்டைகள் சரி வரும்போது இவை தங்க இடைப்பட்ட மின்முனைகள் இப்போது நாம் செய்தது என்னவென்றால் இந்த பிடிஎம்எஸ் சவ்வுக்கு அடியில் மைக்ரோஃப்ளூய்டிக் சேனல்களை உருவாக்கியுள்ளோம் மேலும் இந்த இன்டர்டிஜிட்டட் எலக்ட்ரோடுகளின் மேல் சேனல்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன பின்னர் இந்த நடத்து பட்டைகளைப் பயன்படுத்தி மைக்ரோஃப்ளூய்டிக் சேனலுக்கு வெளியே அளவிடுவோம் நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த குழாய்கள் இந்த குழாய்களை நாங்கள் பார்க்க முடியும் எனவே இந்த குழாய்கள் நுழைவாயில் கடையின் துறைமுகங்கள் உள்ளன அங்கு நீங்கள் திரவ ஓட்டம் இவை நன்றாக 0 14 மில்லிமீட்டர் டயா மைக்ரோஃப்ளூய்டிக் குழாய்கள் மாறுபடும் அவை MFTகள் அல்லது மைக்ரோஃப்ளூய்டிக் குழாய்கள் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் அவை மைக்ரோஃப்ளூய்டிக் இணைப்பிகள் அல்லது MFCகளைப் பயன்படுத்தி பெரிஸ்டால்டிக் பம்ப் அல்லது தொடர் பம்புடன் இணைக்கப்படலாம் எனவே உங்களிடம் ஒரு ஜோடி இன்லெட் போர்ட்கள் உள்ளன எனவே நீங்கள் ஒரு சேனலை இணைக்கிறீர்கள் பெரிஸ்டால்டிக் பம்பின் ஒரு முனை இங்கே மற்றொன்று இங்கே நீங்கள் இதன் மூலம் ஒரு திரவத்தை ஓட்டலாம் மற்றும் நீங்கள் மற்ற சேனல்கள் மூலம் மாதிரிகளை ஏற்றலாம் இதன் விளைவாக நீங்கள் இரத்தத்தை ஓட்டுவது போல அதை ஓட்டிக்கொண்டே இருக்கலாம் மற்றும் இரத்தத்தில் ஏதேனும் ரசாயனம் இருந்தால் அந்த இரசாயனத்தை இந்த மின்முனைகளில் இந்த அறைகளில் பிடிக்கலாம் இவை இங்குள்ள அறைகள் இந்த அறைகளில் இந்த பகுப்பாய்வுகளை நான் படம்பிடித்து அதன் பிறகு மின் பதிலைப் பெற முடியும் எனவே மைக்ரோஃப்ளூய்டிக் சென்சார் சரிசெய்வதற்கான மிக எளிய வழி இது இங்கே நாம் திரவத்தின் ஓட்டத்தை செயல்படுத்துகிறோம் மற்றும் திரவத்திலிருந்து ஒடுக்கத்தை உணர்கிறோம் எனவே இது ஒரு சென்சார் மற்றும் ஆக்சுவேட்டர் எனவே இது மிகவும் பயனுள்ள பயோமெடிக்கல் பயன்பாடு இந்த சிப்புக்கு மிகவும் பயனுள்ள உயிரியல் மருத்துவ பயன்பாடு உள்ளது ஏனெனில் இது கவனிப்பின் புள்ளி எங்களுக்கு மிகச் சிறிய மாதிரி தொகுதிகள் தேவை நீங்கள் அதை வைக்கலாம் அது உங்களுக்கு ஒரு முடிவை மட்டுமே காண்பிக்கும் இந்த மைக்ரோஃப்ளூய்டிக் சிப்பில் இருந்து மின்மறுப்பை அளவிடக்கூடிய கணினியுடன் நீங்கள் அதை இணைத்தால் எனவே மைக்ரோஃப்ளூய்டிக் சிப் இப்படித்தான் இருக்கும் இது ஆராய்ச்சிக் கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒரு பொருளை உருவாக்க விரும்பினால் ஒரு தயாரிப்பு இப்படி இருக்கும் எனவே நீங்கள் அதை எளிதாக செய்ய முடியும் நீங்கள் அதை மிகவும் வலுவான முறையில் கையாள முடியும் இது ஒரு ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநருக்கு கொடுக்கப்படலாம் அவர்கள் அதை கையாள முடியும் அவர்கள் மிக வேகமாக பயிற்சி பெறலாம் மற்றும் நீங்கள் இந்த முடிவுக்கு அதே இணைப்பிகளை இணைக்கலாம் மற்றும் இதன் மூலம் செய்யப்படும் அதே வேலையைச் செய்யலாம் ஒரே வரம்பு நீங்கள் பார்த்தால் இந்த பிடிஎம்எஸ் உருகிய பிடிஎம்எஸ் ஊற்றி புனையப்பட்டது முந்தைய விரிவுரையில் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் உருகிய PDMS ஐ வடிவத்தைக் கொண்ட சிலிக்கான் அடி மூலக்கூறு மீது ஊற்றுவதன் மூலம் அந்த வடிவமானது சிலிக்கான் அடி மூலக்கூறில் இருப்பதால் நீங்கள் வழக்கமான மைக்ரோ ஃபேப்ரிகேஷன் நுட்பங்களைப் பயன்படுத்துவீர்கள் சேனல்களுக்கு நாம் 100 மைக்ரான் சேனல்கள் 200 மைக்ரான் சேனல்களுக்கு கூட செல்லலாம் நீங்கள் மிகச் சிறந்த பரிமாணங்களுக்கு செல்லலாம் ஆனால் இவை வெகுஜன உற்பத்தி செய்யப்பட்ட மைக்ரோஃப்ளூய்டிக் சிப் இவை அனைத்தும் இவையும் எங்கள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டவை இவை வெகுஜன உற்பத்தி செய்யப்பட்ட மைக்ரோஃப்ளூய்டிக் சில்லுகள் ஆனால் இவை பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவதால் அவை வேலை செய்யாது சிக்கலான மைக்ரோ ஃபேப்ரிகேஷன் நுட்பங்களைப் பயன்படுத்துகின்றன அதற்குப் பதிலாக நாங்கள் மிகச் சிறந்த லேசர் வெட்டுதலைப் பயன்படுத்துகிறோம் இதன் விளைவாக நாம் 50 மைக்ரான் அம்ச அளவைப் பெறாமல் போகலாம் ஆனால் 300 400 மைக்ரான்கள் அல்லது 0 3 0 4 மிமீ போதுமான அளவு வேலை செய்யலாம் நீங்கள் அதை பார்த்தால் எனவே இது தொழில்நுட்பத்தின் தீவிர துல்லியம் மற்றும் பொருந்தக்கூடிய தன்மை அல்லது மொழிபெயர்க்கக்கூடிய தன்மை ஆகியவற்றுக்கு இடையேயான பரிமாற்றமாகும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இது போன்ற ஒரு தளத்தில் உங்கள் தொழில்நுட்பத்தை மிகவும் துல்லியமாகவும் உணர்திறனுடனும் நிரூபிக்கிறீர்கள் ஏனென்றால் முதலில் நீங்கள் உங்கள் தொழில்நுட்பத்தை நிரூபிக்க வேண்டும் அதற்கு உங்கள் உணர்திறன் மற்றும் துல்லியம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் தேவையானதை விட பல மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் உங்கள் தொழில்நுட்பம் செயல்படுவதை நீங்கள் அறிந்தவுடன் உங்கள் துல்லியம் மற்றும் உணர்திறனுக்கான வரையறைகளை அமைக்கிறீர்கள் நீங்கள் இது போன்ற ஒரு தளத்திற்கு செல்லலாம் அங்கு இது சற்று குறைவான துல்லியம் மற்றும் உற்பத்தித்திறனுக்காக நீங்கள் பரிமாற்றம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குறிப்பாக வெகுஜன உற்பத்திக்காக இதை தயாரிப்பது எளிது எனவே நீங்கள் எப்படி வடிவமைப்பு முடிவுகளை எடுப்பீர்கள் அப்படித்தான் நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறீர்கள் ஒரு ஆராய்ச்சி முடிவை இறுதி தயாரிப்பாக மாற்றலாம் சந்தையில் விற்கப்படலாம் மற்றும் மக்களின் வாழ்க்கையை மாற்றலாம் எனவே அது உங்களுக்கான மைக்ரோ திரவ தொழில்நுட்பம் இதைப் போலவே ஆய்வகத்தில் நாம் உருவாக்கிய மற்ற சென்சார்கள் முறை என்ன உணர்வின் அடிப்படைக் கொள்கை என்ன நிஜ வாழ்க்கை சூழ்நிலையில் அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் நன்றி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் வணக்கம் முந்தைய குறுகிய தொகுதியில் மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் பயன்பாடு மற்றும் மைக்ரோஃப்ளூய்டிக் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் பயன் என்ன இன்று இரண்டு வெவ்வேறு மைக்ரோஃப்ளூய்டிக் நுட்பங்களில் இதன் ஒரு சிறிய நீட்டிப்பைக் காண்போம் எனவே இப்போது சாதனங்களைப் பார்ப்போம் எனவே இது முந்தைய தொகுதியில் நீங்கள் ஏற்கனவே பார்த்த மைக்ரோஃப்ளூய்டிக் சாதனம் சரி எனவே பிடிஎம்எஸ் சவ்வு இருந்தது உங்களிடம் கண்ணாடி விளக்கு இருந்தது நான் ஒன்றைச் சொல்ல மறந்துவிட்டேன் அதுதான் ஆக்ஸிஜன் பிளாஸ்மா பிணைப்பின் மூலம் இந்த பிடிஎம்எஸ் சவ்வுக்கு கண்ணாடி ஒளி பிணைப்புகள் நீங்கள் என்ன செய்வது ஆய்வகத்தில் உள்ள ஆக்ஸிஜன் பிளாஸ்மா அமைப்பில் இதைப் பார்த்தோம் எனவே நீங்கள் ஆக்ஸிஜன் பிளாஸ்மாவுடன் மேற்பரப்பை செயல்படுத்துகிறீர்கள் நீங்கள் இரண்டு மேற்பரப்புகளையும் செயல்படுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் அவற்றை ஒன்றாக இணைத்தால் அவை பிணைக்கப்படும் அது மற்றொரு செயல்முறை சரி எனவே நீங்கள் பார்த்த இந்த சென்சார் எனவே பிடிஎம்எஸ் சவ்வு இல்லாமல் நான் உங்களுக்கு மற்றொரு சென்சார் காட்டுகிறேன் சரி எனவே நீங்கள் அம்சங்களைப் பார்க்க முடியுமா என்று எனக்குத் தெரியவில்லை எனவே டிஷ்யூ பேப்பருடன் மட்டும் போடுகிறேன் சரி இப்போது உங்களால் பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தால் இந்த நடத்தை பட்டைகள் உள்ளன இவை தங்கம் நாங்கள் கடைசியாக பார்த்தது போல் மூன்று சென்சார்களை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் உற்று நோக்கினால் அதன் கீழே மற்றொரு அடுக்கு உள்ளது சரி இது நிக்ரோமால் ஆனது சரி எனவே இது ஒரு சுழல் அமைப்பாகும் இது தொடர்ந்து சுழல்வதை நீங்கள் காணலாம் இது உண்மையில் ஒரு மைக்ரோ ஹீட்டர் எனவே எங்களிடம் மைக்ரோஹீட்டர் மற்றும் அதன் மேல் எலக்ட்ரான்கள் உள்ளன எனவே அத்தகைய கட்டமைப்பின் பயன் என்னவென்றால் நீங்கள் நேரடி மாதிரிகளுடன் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் உயிரணுக்களின் மின்மறுப்பை அளவிட முயற்சிக்கிறீர்கள் பாலூட்டிகளின் உயிரணுக்கள் அல்லது உயிரணுக்கள் பாக்டீரியா உயிரணுக்களை 1 நாள் அல்லது 24 மணிநேரத்தில் தொடர்ந்து அளவிடுகிறீர்கள் இப்போது நீங்கள் உயிரணுக்களை அவற்றின் ஊட்டச்சத்து நிறைந்த ஊடகங்களில் செலுத்துவீர்கள் இதனால் அவை உயிர்வாழ முடியும் ஆனால் செல்கள் உயிர்வாழ 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் தேவை அப்படியானால் அந்த 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எவ்வாறு பராமரிப்பது அதற்கு அத்தகைய மைக்ரோ ஹீட்டர்களை வைத்திருக்க வேண்டும் இந்த மைக்ரோஹீட்டர் இந்த மைக்ரோஹீட்டருக்கு மின்னழுத்தத்தை வழங்குவோம் மேலும் அது வெப்பமடையும் மேலும் இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கப்படுவதைக் கட்டுப்படுத்தலாம் பிளஸ் அல்லது மைனஸ் 0 5 டிகிரி என்று சொல்லலாம் எனவே 29 36 5 முதல் 37 5 டிகிரி வரை இந்த ஹீட்டர் வெப்பநிலை பராமரிக்கப்படலாம் அல்லது நாம் கட்டுப்பாட்டு அமைப்பு எவ்வளவு துல்லியமாக இருக்கிறோம் என்பதைப் பொறுத்து இன்னும் நெருக்கமாக இருக்கலாம் எனவே ஹீட்டர் பராமரிக்கப்படும் எனவே செல்கள் முந்தைய மைக்ரோஃப்ளூய்டிக் சேனலைப் போலவே பாயும் ஆனால் செல்கள் 37 டிகிரி செல்சியஸ் உள் உடல் வெப்பநிலையை அடைவதை உணரும் எனவே இந்த மைக்ரோஃப்ளூய்டிக் இயங்குதளத்தில் இன் விவோ காட்சியை மீண்டும் உருவாக்குகிறோம் இதன் விளைவாக உணரப்பட்ட தரவு என்னவாக இருந்தாலும் அது இன் விவோ அளவீட்டிற்கு நெருக்கமாக இருக்கும் அது ஒரு மேலான வடிவமைப்பு சித்தாந்தம் அல்லது தத்துவம் எனவே இரத்த ஓட்ட விகிதத்திற்கு சமமான ஓட்ட விகிதத்தில் நீங்கள் அதை ஓட்டுகிறீர்கள் நீங்கள் 37 டிகிரி செல்சியஸ் உள்ள உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறீர்கள் உங்கள் சேனல்கள் இரத்த நாளங்களின் சேனல் நீளத்தைப் பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே இரத்த ஓட்ட விகிதத்திற்கு சமமான ஓட்ட விகிதத்தில் நீங்கள் அதை ஓட்டுகிறீர்கள் நீங்கள் 37 டிகிரி செல்சியஸ் உள்ள உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறீர்கள் உங்கள் சேனல்கள் இரத்த நாளங்களின் சேனல் நீளத்தைப் பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் இவை அனைத்தையும் மீண்டும் உருவாக்கலாம் இதன் விளைவாக உங்கள் உணர்திறன் அல்லது உங்கள் சோதனைகளிலிருந்து உங்கள் அளவீடுகள் இன் விவோ காட்சிக்கு முடிந்தவரை நெருக்கமாக இருக்கும் உண்மை என்னவென்றால் உங்கள் உயிரோட்டத்தை அல்லது உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் முழுமையாகப் பிரதிபலிக்க முடியாது ஆனால் உங்களால் முடிந்தவரை நெருங்க முடியும் அது அறிவியலின் நாட்டம் எனவே இந்த வழியில் நீங்கள் அதை செய்ய முடியும் இது மைக்ரோஃப்ளூய்டிக் தொழில்நுட்பத்தின் நன்மை மற்றும் நீங்கள் பார்த்த இந்த மின்முனைகளில் மைக்ரோ சென்சார் இணைப்பதன் நன்மைகள் எனவே நாம் பார்த்த முந்தைய வடிவமைப்பில் ஒரு நுட்பத்தை நான் சேர்க்கிறேன் எனவே வடிவமைப்பு செயல்முறையை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் மற்றும் உண்மையான உலகில் இருந்து நமது தேவைகள் சென்சார் உலகில் ஒரு வடிவமைப்பிற்கு எவ்வாறு வருகிறது அதுதான் ஒட்டுமொத்த யோசனை இந்த யோசனை உங்களுக்கு மிகவும் நல்ல முறையில் கிடைத்தது என்று நம்புகிறேன் மேலும் இந்த குறுகிய தொகுதிகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம்